இணையாக இருக்கும் செல்களில் கூட மூழ்கியாக மூலமாக இருப்பதில் தொடர் இணைப்பில் நாம் கலந்துரையாடியது போல பிரச்சினைகள் இருக்கிறது இணையான அமைப்பின் Voc ஏற்படும் IV பண்புகளின் இந்தப் புள்ளிக்கு பக்கத்தில் பாருங்கள் இரண்டு செல்களில் பலவீனமாக உள்ள செல் 2 மூழ்கியாக இயங்குவதால் அது சக்தியை சிதறடித்து சூடாக மாறுகிறது மேலும் செயல்திறனும் மோசமடைகிறது செல்களை பாதுகாப்பதற்காக செல்களின் தொடர்ச்சியான இணைப்பில் நாம் செய்ததைப்போல சரியான முறையில் diode களை நாம் புகுத்த வேண்டிய தேவை உள்ளது அதற்காக IV பண்புகளுக்கு திரும்பவும் போய் அந்தப்பகுதியை இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அதைப் பெரிதாக்கி இங்கே சக்தி versus மின்னழுத்தம் வளைவை வரைவோம் ஆகவே PV செல் 2 மூலமாக இருக்கும் இந்த புள்ளி வரை வரைவோம் மேலும் இதைப்போல அது நான்காம் கால் பகுதிக்குள் சென்று மூழ்கியாக இருக்கும் பொருள்பட எதிர்மறை சக்தியை காட்டுகிறது இங்கே நான் நிழலிட்டு காட்டியுள்ள பகுதியானது சக்தி எதிர்மறையாக உள்ள பகுதியாகும் இது PV செல் 2 ஒரு மின்தடையை போல இயங்கி சிதறடிக்கக்கூடிய பகுதியாகும் இப்போது இதை நாம் எப்படி நீக்குவது ஆகவே இதை நீக்குவதற்காக நாம் எதிர்மறை மின்சாரம் ஓடுவதை அனுமதிக்கக் கூடாது அது நடப்பதற்காக ஒவ்வொரு செல்களும் தொடர்ச்சியாக இதைப்போல ஒரு diode ஐ நாம் வைக்கிறோம் ஆகவே காட்டப்பட்டுள்ள படி அங்கே ஒரு diode டையும் இங்கே ஒரு diode டையும் நாம் வைக்கிறோம் இப்போது இந்த பாதுகாப்பு diode ஐ நீங்கள் வைத்தவுடன் எந்த பேனல்களிலும் எதிர்மறை மின்சாரம் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்காது ஆகவே diode இருக்கும் காரணத்தால் இது நடக்காது ஆகவே இந்த diode பாதுகாப்பானாக செயல்படும் நீங்கள் இந்த diode ஐ வைத்தவுடன் பண்புகளில் ஒரு சிறிய மாற்றம் இருக்கும் பாதுகாப்பு diode இல்லாமல் ஒட்டுமொத்த இணையான அமைப்பின் IV பண்புகள் இதைப்போல இருந்தன அந்த பாதுகாப்பு diode ஐ புகுத்தியவுடன் எதிர்மறை மின்சாரம் இல்லை ஆகவே இந்தப் பகுதியில் எதிர்மறை மின்சாரம் இல்லாதபோது சுமைக்கான முழு மின்னூட்டமும் செல் 1 ஆல் கொடுக்கப்படுகிறது ஆகவே பாதுகாப்பு diode ஐ வைத்த பிறகு தொடர்ச்சியான விஷயத்தை போலவே அது செல் 1 ன் பண்புகளை பின்தொடரும் ஆகவே பாதுகாப்பு diode ஐ வைக்கிறபோது இந்த இயக்க புள்ளிக்கு பிறகு Voc2 ஐ அடைகிறபோது PV செல் 2 ன் மின்சாரம் 0 ஆக மாறுகிறது அது 0 த்திலேயே தொடர்ந்து இருக்கும் மேலும் அந்த நேரத்தில் இயக்க புள்ளியானது PV செல் 1 ன் இதுபோன்ற பண்புகளை பின்தொடரும் இது தொடர்ச்சியான பாதுகாப்பு diode உடன் இணையான ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் முழுமையான IV பண்புகளாக இருக்கும் ஆகவே இங்கு சுமை R0 உடன் கூடிய இணையாக இணைக்கப்பட்ட PV செல் 1 மற்றும் PV செல் 2 என 2 PV செல்களை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே நீங்கள் வைத்திருக்கும் பாதுகாப்பு diodes PV செல்லுக்குள் மின்சாரம் ஓடுவதை தடுக்கும் இப்போது இங்கேயும் கூட தொடர்ச்சியான விஷயத்தை போலவே ஒரு PN சந்திப்புக்கு ஒரு diode என நாம் வாங்க முடியாது அது மிகவும் விலை உயர்வானது மேலும் அவை மிகச் சிறப்பான diodes ஆக இருக்க வேண்டியிருப்பதால் ஒரு தொகுதிக்காக அல்லது ஒரு செல்களின் தொகுப்புக்காக அல்லது ஒரு குழுவுக்காக நாம் பாதுகாப்பு diodes களை வைக்கிறோம் ஆகவே இந்த ஒரு தனி செல்லை ஒரு தொகுதியால் மாற்றம் செய்தால் இதுபோன்ற ஒரு நடைமுறை தீர்வை நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே ஒரு தனியான PV சந்திப்பை விட அதிக மின்னழுத்தம் மற்றும் மின்சாரம் உடைய PV செல்களின் ஒரு குழுவானது தொகுப்பு என குறிப்பிடப்படுகிறது ஆகவே இங்கு நீங்கள் தொகுப்பு 1 மற்றும் தொகுப்பு 2 என இரண்டு தொகுப்புகளை பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு தொகுப்பும் நிறைய இணையான PV செல்களை கொண்டிருக்கிறது தொகுப்பு 2 ம் நிறைய இணையான PV செல்களை கொண்டிருக்கிறது தொகுப்புகள் diodes களால் பாதுகாக்கப்படுவதால் உங்களுக்கு PV தொகுப்புகளுக்குள் எதிர்மறை மின்சாரம் ஓடுவதில்லை ஆகவே இப்படித்தான் நீங்கள் PV தொகுப்புகளை இணையாக இணைக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் செய்கிறீர்கள்